வணக்கம் மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்திட்டத்தின் மற்றொரு தொகுதிக்கு வரவேற்கிறோம் நாங்கள் இப்போது எட்டாவது வாரத்தில் இருக்கிறோம் கடந்த சில வாரங்களில் பெருக்கி வடிவமைப்பின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியுள்ளோம் குறிப்பாக கேய்ன் போன்ற செயலில் உள்ள சுற்று வடிவமைப்பு பின்னர் அதிர்வெண் பதில் பின்னர் நாய்ஸ் பொருத்தம் மற்றும் இது போன்ற பிற விஷயங்கள் எனவே இங்கே லீனியர் சுற்றுகள் அல்லது பெருக்கிகள் மற்றும் மிக்சர்களுடன் அடிக்கடி தொடர்புடைய மற்றொரு கருத்தான அதிர்வெண்ணை அதில் எடுத்துக்கொள்வோம் இது நேரியல் நேரியல் இன் அளவீடு எனவே இந்த தொகுதியில் முதல் விஷயம் என்னவென்றால் நேரியல் நேரியல் என்றால் என்ன எனவே மெமரி குறைவான அமைப்பைக் கருத்தில் கொண்டால் இப்போது மெமரி குறைவான அமைப்பில் வெளியீடு மற்றும் உள்ளீட்டு உறவை இப்படி எழுதலாம் எனவே எனது இம்போர்ட் Xt காஸ் ஒமேகா t வடிவத்தில் இருந்தால் நான் பெறும் Yt இது போன்றதாக இருக்கும் அங்கு நான் முன்பு கொடுத்த இந்த உறவை ஒய் டி பின்பற்றுகிறது எனவே A இல் இங்கே ஐ நான் இங்கே தொடர்ந்தால் எனவே இது முழு விஷயமும் காஸ் ஒமேகா t ஆல் பெருக்கப்படுகிறது நாம் கீழே கொடுக்கப்பட்டதை பெறுகிறோம் ஆகவே நான் அடிப்படைக் கூறுகளை மட்டுமே கருதுகிறேன் என்று நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் அந்த அடிப்படை கூறு 3 ஆல்பா 3 இல் ஆல்பிடா 1 A ஒரு கனசதுரத்தில் 4 எனவே இப்போது அடிப்படை அதிர்வெண்ணில் வெளியீடு இது போன்ற வீச்சுகளைக் கொண்டிருக்கும் குறிப்பிட்ட அலைவீச்சு A இன் அடிப்படை அதிர்வெண்ணில் மீண்டும் சமமாக இருக்கும் இப்போது இந்த ஆல்பா 3 உடன் உள்ள விஷயம் என்னவென்றால் இது வழக்கமாக எதிர்மறையானது இது வழக்கமாக எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் Aஐ அதிகரிக்கும் பொழுது இந்த மதிப்பு மாறும் இந்த கூறு மேலும் மேலும் எதிர்மறையாக மாறும் மேலும் இது இந்த ஆல்பா 1 இலிருந்து கழிக்கப்படும் இதன் விளைவாக கேய்ன் இல் என்ன நடக்கிறது என்பது இந்த அதிகரிக்கும் வீச்சுடன் இது போன்ற பின்தொடர்தல் வளைவைக் கொண்டிருக்கும் நான் சிவப்பு பேனாவை கெய்னுக்கு பயன்படுத்துகிறேன் எனவே இந்த கேய்ன் இது போன்ற ஒரு வளைவைப் பின்தொடரும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் அந்த ஆல்பா 3 எதிர்மறையானது எனவே உள்ளீட்டு வீச்சு அதிகரிக்கும் போது உள்ளீடு சக்தியின் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு கேய்ன் ஆனது ஏற்கனவே இருக்கும் 1 dB மதிப்பிலிருந்து குறையும் எனவே இது 1 dB சுருக்க புள்ளி என அழைக்கப்படுகிறது எனவே இது உள்ளீட்டு சக்தியின் மதிப்பு அதற்கான ஆதாயத்தின் மதிப்பைவிட 1 dB குறைவாக இருக்கும் உண்மையில் அந்த ஆல்பா 1 மற்றும் ஆல்பா 3 ஐப் பொருத்து இந்த 1 db சுருக்க புள்ளியாக வழங்கப்படுகிறது எனவே 1 db யில் 20 log g A இருக்கும் இது இந்த சக்தி இந்த சக்தி மட்டத்தில் நமக்கு இருந்திருக்க வேண்டிய கேய்ன் இருக்கும் இது ஒரு நேரியல் அமைப்பாக இருந்திருந்தால் இதை விட 1 db குறைவாக இருக்கும் எனவே இது ஒரு அமைப்பின் நேரியல் தன்மையை வகைப்படுத்தும் ஒரு வழியாகும் இந்த 1 dB சுருக்க புள்ளி மிக முக்கியமான தகுதியின் உருவமாகும் மேலும் பல்வேறு சுற்றுகள் 1 dB சுருக்க புள்ளியால் வகைப்படுத்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் இருப்பினும் இந்த 1 dB சுருக்க புள்ளியின் வரம்பு என்னவென்றால் இது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் மட்டுமே தகுதியின் தன் உருவம் ஆகும் பல அதிர்வெண்கள் இருக்கும் பொழுது அதன் விளைவை நாம் கருத்தில் கொள்ளவில்லை வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நம்மிடம் பல அதிர்வெண்கள் இருந்தால் அதுவும் நாம் அடிக்கடி ஒரே நேரத்தில் இருந்ததைப் போலவே கேய்ன் குறைப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அதைப் பார்ப்போம் ஆகவே 2 அதிர்வெண்களை நெருக்கமான இடைவெளி அதிர்வெண்களை அறிமுகப்படுத்தும் ஒரு அமைப்பு எங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது எங்கள் பெருக்கி மற்றும் ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 இல் எங்களுக்கு 2 அதிர்வெண்கள் இருப்பதாகக் கூறுவோம் இது ஒரு நேரியல் அல்லாத அமைப்பாக இருந்தால் இது ஒருவிதத்தைக் கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் உள்ளீடு மற்றும் வெளியீடு உறவு நேரியல் அல்லாத அமைப்பில் உள்ளது இப்போது பார்ப்போம் இது எங்களுடைய எக்ஸ் டி என்று வைத்துக்கொண்டால் இப்போது உள்ளீட்டில் 2 டோன் அல்லது 2 அதிர்வெண்கள் இருப்பதால் உள்ளீடு Xt ஐ இப்படிஎழுதலாம் எனவே இப்போது இந்த Y 1 Y நாம் முன்னர் பயன்படுத்திய Y க்கு அதே வெளிப்பாட்டைப் பயன்படுத்தினால் அது Y t மற்றும் X t என்பது இந்த சமன் பாட்டில் உள்ள இந்த உறவால் தொடர்புடையது எனவே இப்போது இரண்டு டோன் இருப்பதால் வெளியீடு Y t இப்படி வழங்கப்படும் சரி இது போன்ற ஏதாவது இருக்கும் இப்போது இங்கே நீங்கள் காண்பது என்னவென்றால் எங்களிடம் 2 கூடுதல் கூறுகள் அதிர்வெண் கூறுகள் உள்ளன ஒன்று அதிர்வெண்ணில் 2 ஒமேகா ஒமேகா மற்றும் மற்றொன்று 2 ஒமேகா 2 ஒமேகா 1 எனவே வெளியீட்டில் நம்மிடம் இருப்பது என்னவென்றால் நாம் தொடர்ந்து ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 ஐ அசல் டோன்கள் இல் வைத்திருப்பதால் வீச்சு இதேபோன்று வழங்கப்படுகிறது ஒமேகா 1 ஒமேகா 2 மற்றும் ஒமேகா 2 இல் உள்ள 2 பிற கூறுகள் இந்த மதிப்புகள் வழங்கிய வீச்சுடன் ஒமேகா ஒன்று சரி மன்னிக்கவும் அது ஒரு 1 சதுர A 2 ஆக இருக்கும் இது A 2 ஆக இருக்கும் இது A 1 சரி இது குறிப்பு திருத்தம் எனவே வெளியீடு இப்போது இப்படி இருக்கும் எனவே எங்கள் அசல் அதிர்வெண்களை ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 இல் தொடர்ந்து வைத்திருப்போம் கூடுதலாக ஒமேகா 1 ஒமேகா 2 மற்றும் 2 ஒமேகா 2 ஒமேகா ஒன்றில் மற்றொரு அதிர்வெண்களையும் வைத்திருப்போம் எனவே இங்கே உள்ள சிக்கல் இதுதான் இப்பொழுது இப்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த அமைப்பின் சிக்கல் உண்மையில் இது போன்றது முதலில் நம் 2 டோன்களைக் கொண்டிருந்தோம் பின்னர் இவை ஒமேகா ஒன்று மற்றும் ஒமேகா 2 இல் இரண்டு தலையிடுவோர் என்று கருதப்படுகிறது இது நாம் விரும்பிய சேனல்கள் என்றால் இது நாம் பெருக்க விரும்பும் அதிர்வெண்களின் விரும்பிய சேனல் ஆகும் இப்போது இந்த பெருக்கி வழியாக சென்ற பிறகு இது போன்ற வெளியீடுகளைப் பெறுவோம் ஆனால் இப்போது இந்த தலையிடுவோர் நாம் விரும்பிய சேனல்களை ஆக்கிரமித்தால் விரும்பிய சேனலில் சிக்கல் வரும் ரிசீவரில் காணப்படும் சிக்கல் இதுதான் எங்களுக்கு விரும்பிய சேனல் உள்ளது ஆனால் தலையிடுவோர் காரணமாக விரும்பிய சேனலில் இப்போது கூடுதல் கூறுகள் உள்ளன இதன் மூலம் அது விரும்பிய சேனலை மையமாகக் கொண்டுள்ளது மற்ற சூழ்நிலையில் குறிப்பாக அனுப்புனர் பக்கத்தில் டிரான்ஸ்மிட்டர் தரப்பில் நாங்கள் அனுப்ப விரும்பும் 2 விரும்பிய சேனல்களை மத்திய அதிர்வெண் ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் வெளியீட்டில் என்ன நடக்கிறது என்றால் விரும்பிய சேனல்களுக்கு கூடுதலாக விரும்பிய சேனல்கள் இப்போது பெருக்கப்படும் இங்கே இப்பொழுது குறுக்கீடுகள் உள்ளன இவர்கள் தலையிடுவோர் உண்மையில் இந்த இந்த இன்டர் மாடுலேஷன் ஆல் உருவாகும் இந்த விலகல் மிகவும் முக்கியமானது இந்த விளைவு இன்டர் மாடுலேஷன் என அழைக்கப்படுகிறது ஹார்மோனிக் மாடுலேஷன் அல்ல இன்டர் மாடுலேஷன் இது 2 வெவ்வேறு அதிர்வெண் டோன்களால் ஏற்படும் குறுக்கீடு ஆகும் இந்த விலகல் மிகவும் முக்கியமானது உண்மையில் 1 dB சுருக்க புள்ளியைப் போலவே ஒரு அளவீட்டு அளவு உள்ளது இந்த விலகலைக் குறிக்கப் பயன்படுத்தப்படும் ஒரு அளவு மற்றும் இன்டர் மாடுலேஷன் தயாரிப்பு அல்லது IP3 என அழைக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட உள்ளீடு மதிப்பிலிருந்து Aன் தீர்வு காண விரும்புகிறோம் Ip3 என்பது உள்ளீட்டு சக்தியின் மதிப்பாக வரையறுக்கப்படுகிறது இங்கே அடிப்படை சமிக்ஞையின் அடிப்படை வீச்சு இடைநிலை தயாரிப்புகளின் வீச்சுக்கு சமமாக இருக்கும் எனவே ஆல்பா ஒன்று சரிக்கு சமம் இது இடைநிலை தயாரிப்புகளின் வீச்சுக்கு சமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இங்கிருந்து நாம் இந்த A ஐ I p 3 இல் பெறுகிறோம் எனவே இது இன்டர் மாடுலேஷன் சாய்வு 3 1 ஆகும் அடிப்படையின் சாய்வு 11 ஆகும் இரண்டும் சந்திக்கும் புள்ளி உள்ளீடு ஆற்றல் என அழைக்கப்படுகிறது I ip என்று அழைக்கப்படுகிறது இது II p இல் A ஆகும் இது I p ஆகும் எனவே இது இன்டர் மாடுலேஷன் தயாரிப்புகளின் வரையறை எனவே இங்கே நீங்கள் dB யில் A அவுட்ஐ வைத்திருக்கிறீர்கள் இது X அச்சில் A இல் உள்ளது மற்றும் இது மூன்றாவது வரிசை மாடுலேஷன் தயாரிப்பு பின்பற்றும் சாய்வு மற்றும் இது அடிப்படை டோன்கள் பின்பற்றும் சாய்வு இப்போது நேர் கோட்டில் இருந்து இந்த விலகல் சுருக்கத்தின் காரணமாக மீண்டும் சுருக்கமாக உள்ளது இருப்பினும் நீங்கள் கேய்ன் சுருக்கத்தை புறக்கணித்தால் இந்த கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சந்தித்திருப்பீர்கள் அந்த புள்ளி Ip3 மதிப்பு உண்மையில் I p 3 மற்றும் வெளியீட்டு இடைமறிப்பு புள்ளி மற்றும் வெளியீடு 1 dB சுருக்க புள்ளி ஆகியவற்றுக்கு இடையே ஒரு உறவு உள்ளது இது உள்ளீட்டு மூன்றாம் வரிசை இடைமறிப்பு புள்ளி மற்றும் உள்ளீடு 1 dB சுருக்க புள்ளிக்கு கிட்டத்தட்ட சமம் இது புள்ளி 1 4 5 இல் 3 க்கு 4 க்கு சமம் அது கிட்டத்தட்ட 10 dB க்கு சமம் சரி எனவே உங்களிடம் இருப்பது என்னவென்றால் இது எனது I p 3 புள்ளி மற்றும் இது எனது 1 dB சுருக்க புள்ளி என்று சொன்னால் வெளியீட்டு அச்சில் இரண்டிற்கும் இடையே 10 dB வித்தியாசம் இருக்கும் ஒரு அடுக்கின் வெளியீட்டை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் எங்களிடம் பல கட்டங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது போன்ற கட்டங்கள் எங்களிடம் உள்ளன எனவே இவை நேரியல் அல்லாத பல்லுறுப்புக்கோவையின் நேரியல் அல்லாத குணகங்களாகும் எனவே இந்த Y 2 பீட்டா 1 மடங்கு Y 1 பீட்டா 3 முறை Y 1 கனசதுரத்திற்கு சமம் இந்த Y 1 மற்றும் நான் Y 1 மற்றும் X t க்கு இடையிலான உறவை மேலும் எழுதினால் உறவு இதுபோன்று வெளிவருகிறது மொத்த உள்ளீடு என்பது எனில் மொத்த I p 3 ஐ நீங்கள் அறிவீர்கள் மொத்த Ip3 இல் உள்ளீடு A என்பது 3 ஆல் 4 ஆல்ஃபா 3 பீட்டா 1 ஆல்பா 1 கனசதுரம் பீட்டா 3 வை ஆல்ஃபா 1 பீட்டா1 கொண்டு போகும் போது கிடைக்கும் மதிப்பு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மேலும் இந்த உறவை வெறுமனேஎன எழுதலாம் ஆகவே எனக்கு 4 மீது 3 இல் 4 ஆல்பா 3 பீட்டா 1 ஆல்பா 1 க்யூப் பீட்டா 3 ஆல்பா 1 பீட்டா 1 மீது உள்ளது இது முதல் கட்டத்தின் உள்ளீட்டு இடைமறிப்பு புள்ளியை விட 1 க்கு சமம் எனவே இங்கிருந்து உள்ளீட்டு இடைமறிப்பு புள்ளியின் மொத்தம் 1 க்கு மேல் உள்ளீட்டு இடைமறிப்பு புள்ளிக்கு சமம் என்று சொல்லலாம் முதல் வில இடைமறிப்பு புள்ளி இரண்டாம் கட்டத்தின் IP3 இனுடைய ஆதாயத்தால் பெருக்கப்படுகிறது எனவே இங்கிருந்து நாம் காண்கிறோம் Ip3 அடுக்கு நிலைகளின் சங்கிலியில் இறுதி கட்டத்தின் நேர்கோட்டுத்தன்மை மிகவும் முக்கியமானது எனவே இது நாய்ஸ் உருவத்தின் விளைவுக்கு எதிரானது நாய்ஸ் உருவத்தைப் பொறுத்தவரை சங்கிலியின் 1 வது கட்டத்தின் இரைச்சல் எண்ணிக்கை மிகவும் முக்கியமானது என்பதைக் கண்டோம் I p 3 ஐப் பொறுத்தவரை கடைசி கட்டத்தின் நேர்கோட்டுத்தன்மை மிகவும் முக்கியமானது இதுவரை ஒரு சுற்றுவட்டத்தின் நேர்கோட்டுத்தன்மையை வகைப்படுத்தப் பயன்படுத்தப்படும் சில அளவுருக்களை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் ஆனால் இப்போது நேர்கோட்டுத்தன்மையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதற்கான சில முறைகளைப் பார்ப்போம் எனவே மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளுக்குச் சென்றால் உங்களுக்குத் தெரிந்த வழிகளில் ஒன்று "பவர் காம்பைனிங்" என்று அழைக்கப்படும் ஒரு முறை ஆகும் உள்ளீட்டு சக்தியின் அதிகரிப்புடன் நேர்கோட்டுத்தன்மை குறையும் என்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நாம் பிரிக்க முடிந்தால் தனித்தனி பெருக்கிகள் இருந்தால் அவை தனித்தனியாக சமிக்ஞையை பெருக்கும் பின்னர் வெளியீட்டில் நாம் பல்வேறு சக்திகளையும் ஒன்றிணைக்கிறோம் அது சுற்றுகளின் நேர்கோட்டுத்தன்மையை மேம்படுத்தும் எனவே இது ஒரு உள்ளீட்டு பொருந்தக்கூடிய சுற்றை கொண்ட ஒரு முறையாகும் பின்னர் மூன்று தனிப்பட்ட டிரான்சிஸ்டர்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் பெருக்கத்தை உருவாக்குகின்றன பின்னர் இறுதியாக டிரான்சிஸ்டர்களின் வெளியீட்டில் வெளியீடுகள் பொருந்தும் பிணையத்தின் மூலம் சக்திகள் இணைக்கப்படுகின்றன எனவே இந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தின் சிக்கல் என்னவென்றால் ஏதேனும் டிரான்சிஸ்டர்கள் தோல்வியுற்றால் முழு அமைப்பும் தோல்வியடைகிறது மேலும் இந்த எதிர்ப்புகளும் இருந்தால் வெளியீட்டு எதிர்ப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட சுற்றுகளுக்கு இடையில் சரியான சமநிலை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த சக்தியை இணைப்பதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் ஒரு சக்தி வகுப்பிஐ பயன்படுத்துதல் அல்லது மீண்டும் மீண்டும் சக்தி வகுப்பிகளைப் பயன்படுத்துதல் என்பது நாம் மீண்டும் மீண்டும் சக்திகளைப் பிரித்து பின்னர் ஒன்றிணைத்து பின்னர் தனிப்பட்ட சமிக்ஞைகளைப் பெருக்கி பின்னர் இணைப்பைப் பயன்படுத்தி இணைக்கிறோம் வேறு ஒரு வழி இணைக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் டிரான்சிஸ்டரின் ஒட்டுமொத்த நேர்கோட்டுத்தன்மை அல்லது டிரான்சிஸ்டரின் I p 3 மேம்படுத்தப்படவில்லை ஆனால் வளைவு விலகிச் செல்லப்படுகிறது எனவே ஆரம்பத்தில் இந்த நீல வளைவு டிரான்சிஸ்டர்களின் உள்ளீட்டு வெளியீட்டு பண்புகளை விளக்குகிறது சக்தியை இணைப்பதின் காரணமாக முழு குணங்களும் வலதுபுறமாக மாறுகிறது எனவே செறிவு அல்லது கேய்ன் குறைப்பு நடக்கத் தொடங்கும் உள்ளீட்டு சக்தி இப்போது அதிக மதிப்புக்கு மாற்றப்பட்டுள்ளது மற்றும் அதனால்தான் அதிக கேய்னை பெறுகிறோம் இந்த நேர்கோட்டுத்தன்மையை அடைவதற்கான மற்றொரு முறை ஃபீட் ஃபார்வர்ட் லீனரைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்தபெருக்கியின் வெளியீடு சரியாக பெருக்கப்பட்ட உள்ளீடு மற்றும் சில பிழைகளின் இணைப்பாக கொடுக்கப்படுகிறது இப்போது உங்கள் இடத்தில் ஒரு சிஸ்டம் இருந்தால் எங்கே இந்த பிழையை பயன்படுத்துவது எங்கே இந்த பிழையை நீக்குவது எனவே இதனை செய்ய அங்கு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த பெருக்கியின் இந்த தாமதத்திற்கு காரணமாக தாமதத்தைப் பயன்படுத்தி அதன் சொந்த பதிப்பிலிருந்து நேரியல் பெருக்கப்பட்ட பகுதி கழிக்கப்படுவது உங்களுக்கு சரியாகத் தெரிந்தால் எஞ்சியிருப்பது பிழையின் பகுதி மட்டுமே கூட்டி உடன் இணைத்து அதனை இந்த பெருக்கியின் பெருக்கத்திற்கு சமமான அட்டென்யூவேஷன் கொண்ட ஒரு அட்டென்யூட்டர் வழியாக நாம் அதைக் கடந்து சென்றால் நாம் இறுதியில் இங்கு வருவது பெருக்கி காரணி A ஆல் வகுக்கப்பட்ட பிழை சமிக்ஞையாகும் இப்பொழுது இதனை ஒரு மிகவும் குறைந்த நாய்ஸ் கொண்ட ஒத்த பெருக்கின் வழியாக கடத்தினால் அது மிகவும் குறைந்த நான் லின்னியாரிட்டி ஐ கொடுக்கிறது ஏனென்றால் உள்ளீடு மிகவும் குறைந்த மட்டத்தில் உள்ளது எனவே இது அதன் நேரியல் அல்லாத பகுதியிலிருந்து மேலும் தொலைவில் உள்ளது எனவே வெளியீட்டில் நாம் பெறுவது முழுமையானது அது மீண்டும் பிழைக் காரணி இப்போது சரியான டிலே க்குபிறகு இந்த சமிக்ஞையிலிருந்து மீண்டும் கழித்தால் உள்ளீட்டின் சரியாக பெருக்கப்பட்ட பதிப்பை எந்தவொரு நான் லீனியாரிட்டிசமும் இல்லாமல் திரும்பப் பெறலாம் வெறுமனே எந்த நான் லீனியர் ஏதும் இருக்கக்கூடாது ஆனால் நடைமுறையில் சில நேரியல் பண்பு இல்லாதவைகள் எப்போதும் இருக்கின்றன இதில் உள்ள சிக்கல் சாதனங்களின் சரியான ட்யூனிங் ஆகும் அதாவது நமக்கு இரண்டு ஒத்த நிலைகள் தேவை பின்னர் இந்த தாமதங்களை சரிசெய்ய வேண்டும் இந்த பெருக்கி ட்யூன் செய்யப்பட வேண்டும் மேலும் துல்லியமாக வேலை செய்ய வேண்டிய கூட்டிகள் நமக்கு தேவைப்படுகிறது மேலும் இதற்கான பெருக்கிகள் நமக்கு தேவைப்படுவதால் இது செயல்திறன் இது நேரியல் தன்மையை மேம்படுத்துகிறது ஆனால் இது செயல்திறனைக் குறைக்கிறது எனவே இதன் மூலம் நாம் முடிவுக்கு வருகிறோம் இந்த தொகுதிக்கு வருகிறோம் இந்த தொகுதியில் ஒரு சுற்றுகளின் நேரியல் தன்மையை வகைப்படுத்த பயன்படும் பல்வேறு அளவுருக்கள் மற்றும் நேரியல் தன்மையை மேம்படுத்த பயன்படும் சில நுட்பங்கள் பற்றி விவாதித்தோம்